கடைசி வகுப்பில் சக்தி வெளியீட்டு வீதத்தைக் கண்டறிய இரண்டு முறைகள் பின்பற்றி கிராக் திறப்பு இடப்பெயர்வு என்ன என்பதைப் பார்த்தோம் முதல் முறைமையில் நாம் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை எடுத்து கிராக் மேற்பரப்பு இடப்பெயர்வுகளை மதிப்பீடு செய்தோம் அந்த ஆற்றல் வெளியீட்டு வீதத்தைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்டது இரண்டாவது வழக்கில் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தின் அடிப்படை வரையறையைப் பார்த்தோம் ஒரு யூனிட் நீட்டிப்புக்கு ஒரு கிராக் முன் ஒரு கிராக் முனையின் ஒரு யூனிட் தடிமன் ஒன்றுக்கு வெளியிடப்படும் ஆற்றல் எனவே சிக்கலை மிகவும் அடிப்படை முறையில் பார்த்தோம் அழுத்த தீவிரம் காரணி K க்கும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் G க்கும் இடையிலான உறவை நாம் மதிப்பீடு செய்தோம் மேலும் நீங்கள் அனிமேஷனைப் பார்த்தால் இந்த தொடர்பை நிறுவுவதற்கு நாம் பின்பற்றிய அணுகுமுறை என்ன என்பதை இது உங்களுக்குத் தருகிறது நீங்கள் உண்மையில் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் கிராக் டிப்பின் ஒரு சிறிய நீட்டிப்பைப் பார்த்தீர்கள் டெல்டா a இது a முதல் டெல்டா a வரை விரிவடைவதற்குப் பதிலாக a பிளஸ் நீளத்தை a பிளஸ் டெல்டா a எடுத்து கிராக் முனையின் ஒரு பகுதியை மூடுவதைப் பார்த்தோம் நாம் நியாயப்படுத்தினோம் உடையக்கூடிய பொருட்களின் விஷயத்தில் சிகிச்சைமுறை காணப்படுகிறது எனவே நாம் உண்மையில் மீளக்கூடிய செயல்முறைகளைப் பற்றி பேசுகிறோம் ஆகவே விரிசலின் சிறிய நீட்டிப்பை மூடுவதற்குத் தேவையான ஆற்றல் எதுவாக இருந்தாலும் விரிசல் ஒரு சிறிய அளவு நீட்டிக்கும்போது வெளியிடப்படும் ஆற்றலாக இருக்கும் பின்னர் கணிதத்தைப் பார்த்தோம் எனவே செயல்முறைகளில் நீங்கள் பயன்முறை 1 இடப்பெயர்ச்சி புலம் மற்றும் ஆற்றல் வெளிப்பாட்டை எழுதுவதற்கு சரியான முறையில் பயன்படுத்தப்படும் அழுத்த புலம் ஆகியவற்றைப் பயன்படுத்த முடிந்தது எனவே இடப்பெயர்வைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது தீட்டாவின் மதிப்பு என்ன என்பதைக் குறிப்பிடுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இடப்பெயர்ச்சிக்கு Q ஐ ஆரம்பமாக எடுத்துக் கொள்கிறோம் எனவே தீட்டா pi என்று மாறிவிடும் அழுத்தத்தை மதிப்பிடுவதற்கு தீட்டா வெறும் 0 டிகிரி தான் ஏனென்றால் அழுத்தங்களை மதிப்பிடுவதற்கான ஆரம்பமாக P ஐ எடுத்துக் கொள்கிறோம் எனவே இதைப் பயன்படுத்தி நீங்கள் ஆற்றல் வெளிப்பாட்டை அடிப்படைகளின் அடிப்படையில் எழுதலாம் கிராக் நீளங்களின் சிறிய நீட்டிப்பையும் நாம் எளிமைப்படுத்தினோம் அழுத்த தீவிரம் காரணியில் மாற்றம் இருந்தாலும் K உடன் ஒப்பிடுகையில் டெல்டா K 1 ஐ நாம் புறக்கணிப்போம் எனவே எளிமைப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு ஆற்றல் வெளியீட்டு வீதம் G மற்றும் அழுத்த தீவிரம் காரணி ஆகியவற்றுடன் தொடர்புடைய மிக முக்கியமான முடிவு கிடைக்கிறது இங்கே ஒரு வெளிப்பாடும் எழுதப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் G என்பது வெட்டு மாடுலஸ் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தைக் குறிக்க நீங்கள் பின்னொட்டுடன் G ஐப் பயன்படுத்துகிறீர்கள் உண்மையில் முந்தைய வெளியீடுகளில் சிலவற்றைப் பார்த்தால் இரண்டையும் வேறுபடுத்துவதற்காக அவை ஆற்றல் வெளியீட்டு வீதத்தைக் குறிக்க ஒரு ஸ்டைலான G கூட பயன்படுத்துகின்றன நான் நினைக்கிறேன் சூழலை மனதில் கொண்டு பொருத்தமான பின்னொட்டுகளுடன் நாம் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தைப் பற்றி பேசுகிறோமா அல்லது G வெட்டு மாடுலஸைக் குறிக்கிறதா என்பதை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் இப்போது ஒரு சமதளப் பரப்பு அழுத்த நிலைமைக்கு இதை உருவாக்கியுள்ளோம் நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன் ஒரு எளிய மாற்றத்துடன் சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கான வெளிப்பாடுகளை நீங்கள் உருவாக்கியவுடன் சமதளப் பரப்பின் திரிபு தொடர்பான அளவுகளைப் பெற முடியும் என்னிடம் யங்கின் மாடுலஸ் young's modulus இருந்தால் நீங்கள் யங்கின் மாடுலஸ் young's modulus E ஐ 1 மைனஸ் மியு ஸ்கொயர் மூலம் மாற்றுகிறீர்கள் ஆகவே சமதளப் பரப்பு திரிபு நிலைமைக்கு நான் பெறுவதை உறவு G I க்கு 1 மைனஸ் மியு ஸ்கொயர் K I ஸ்கொயர் வகுத்தல் E செய்யப்படுகிறது எனவே சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கும் சமதளப் பரப்பு திரிபுக்கும் பயன்முறை I ஏற்றுதல் விஷயத்தில் ஆற்றல் வெளியீட்டு வீதத்திற்கும் அழுத்த தீவிரம் காரணிக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் மற்றும் அழுத்த தீவிரம் காரணி இடையே பயன்முறை I க்காக நீங்கள் உருவாக்கியதும் இதேபோன்ற முறையில் பயன்முறை II மற்றும் பயன்முறை III க்கான ஆற்றல் வெளிப்பாட்டையும் பெறலாம் இந்த வகுப்பிலேயே அழுத்தம் புலத்தை பயன்முறை II யில் மற்றும் அழுத்த புலத்தை மூன்றாம் பயன்முறையில் உருவாக்க முயற்சிப்போம் எனவே அந்த சந்தர்ப்பங்களில் K I இன் பாத்திரத்தை K II மற்றும் K III மாற்றுவோம் எனவே G II மற்றும் K II G III மற்றும் K III ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே பயன்முறை II நிலைமைக்கு சமதளப் பரப்பு அழுத்தத்தில் வெளிப்பாடு E ஆல் K II ஸ்கொயர் ஆக மாறிவிடும் பயன்முறை I க்கு உங்களிடம் உள்ளதைப் போன்றது சமதளப் பரப்பு திரிபு விஷயத்தில் இது 1 மைனஸ் மியு ஸ்கொயர் K II ஸ்கொயர் வகுத்தல் E செய்யப்படுகிறது மீண்டும் அதே பயன்முறை I மற்றும் பயன்முறை III க்கு ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது உங்களிடம் K III உடன் தொடர்புடைய G III ஐ 1 பிளஸ் மியு K III ஸ்கொயர் வகுத்தல் E செய்யப்படுகிறது இது 2G ஆல் ஸ்கொயர் செய்யப்பட்ட K III க்கு சமம் G என்பது வெட்டு மாடுலஸ் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஏற்றுதல் மூன்று முறைகளுக்கும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் மற்றும் அழுத்த தீவிரம் காரணி தொடர்பான வெளிப்பாடுகள் இப்போது உள்ளன அவற்றை நாம் தனித்தனியாகப் பார்த்தோம் ஒரு பொதுவான சூழ்நிலையில் மூன்று முறைகளும் வெவ்வேறு விகிதாச்சாரங்களுடன் தோன்றும் எனவே இதுபோன்ற விஷயத்தில் நீங்கள் G மொத்தம் ஆனது G I பிளஸ் G II பிளஸ் G III ஆக வைத்து இருப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு ஆற்றல் அளவு எனவே அவை மூன்றையும் நான் சேர்க்க முடியும் ஆனால் K I பிளஸ் K II பிளஸ் K III ஐ சேர்க்க முடியாது என்னால் அதைச் செய்ய முடியாது வெவ்வேறு சுமைகள் பயன்முறை 1 சுமைகளை வழங்கினால் நான் சூப்பர் போசிஷன் கொள்கையைப் பயன்படுத்தும் போது அந்த துணை சிக்கல்களுக்கு K I a பிளஸ் K I b பிளஸ் K I c போன்றவற்றைச் சேர்க்கலாம் உண்மையில் நாம் வரையறுக்கப்பட்ட உடல்களுக்கான அழுத்த தீவிரத்தை மதிப்பிடுவதில் ஒரு தனி அத்தியாயம் உள்ளது அங்கு நாம் சூப்பர் போசிஷன் கொள்கையைப் பயன்படுத்துவோம் அதை நாம் கவனமாகக் கையாளுவோம் ஒரு ஆற்றல் அளவாக இருப்பதால் எனக்கு தனிப்பட்ட ஆற்றல்கள் இருக்கும்போது நான் வசதியாக சேர்க்க முடியும் உண்மையில் சில வரையறுக்கப்பட்ட உறுப்புக் குறியீடுகள் G I தொடர்பான ஆற்றலைக் காட்டிலும் மொத்த ஆற்றலை உங்களுக்கு வழங்குகின்றன இது பயன்முறை I அல்லது பயன்முறை II அல்லது பயன்முறை III ஆகும் பின்னர் அவர்கள் அவற்றைப் பிரிக்க சிறப்பு முயற்சிகள் செய்ய வேண்டும் பின்னர் அழுத்தத்தின் காரணிகளை தனித்தனியாக மதிப்பீடு செய்ய வேண்டும் வெஸ்டர்கார்ட் சொல்யுசன் ப்ஆர் நியர் டிப் ஸ்டிரஸ் பீல்ட் இன் மோட் - II எனவே இப்போது ஒரு பயன்முறை II நிலைமை ஏற்பட்டால் அதன் அழுத்த புலத்தைக் கண்டறிய நாம் முன்னேறுகிறோம் நம்மளுடைய கவனம் மிகவும் தெளிவாக உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் சமன்பாடுகளை மதிப்பீடு செய்யப் போகிறோம் நீங்கள் எல்லையில் வெட்டு அழுத்தங்களைக் கொண்டிருக்கும் ஒரு படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது இது ஒரு சமதளப் பரப்பில் உள்ள வெட்டு அழுத்தம் இங்கே சித்தரிக்கப்படுவது என்னவென்றால் தடிமனான கிராக் மூலம் நாம் பேசுகிறோம் உடலின் முழு தடிமனுக்கும் கிராக் உள்ளது அவை பகுப்பாய்வு செய்ய மிகவும் எளிமையானவை அதைத்தான் நாம் செய்கிறோம் உங்களிடம் கேட்கும் முறை உள்ள போது சமதளப் பரப்பில் வெட்டு முறை உள்ளது கிராக் மேற்பரப்புகள் இப்படி வெட்டப்படுகின்றன அச்சுகள் எவ்வாறு குறிக்கப்பட்டன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மாதிரியின் சமதளப் பரப்பில் உங்களிடம் x அச்சு மற்றும் y அச்சு வடிவம் உள்ளது மற்றும் z அச்சு அதற்கு செங்குத்தாக உள்ளது பயன்முறை I க்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதற்கு இந்த சிக்கல் மிகவும் ஒத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பயன்முறை I க்காக நாம் ஏற்கனவே முழுமையாய் கற்றுக்கொண்டோம் இங்கே நான் முக்கிய முடிவுகளை மட்டுமே குறிப்பிடப் போகிறேன் நான் அவற்றைப் பெறப்போவதில்லை அதை உங்கள் அறைகளில் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இறுதி முடிவுகள் சரியா என்பதை சரிபார்க்கலாம் இந்த எல்லா சிக்கல்களிலும் முதல் படி என்ன முதல் படி சிக்கலுக்கான ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு என்ன என்பதை அறிவது பயன்முறை II ஏற்றுவதற்கு இது Z II பாரின் உண்மையான பகுதிக்கு மைனஸ் y மடங்குகளுக்கு சமமான phi என வழங்கப்படுகிறது ஏனென்றால் இப்போது நம் கவனத்தை பயன்முறை I பயன்முறை II மற்றும் பயன்முறை III க்கு மட்டுமே கட்டுப்படுத்துகிறோம் எனவே இது வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடு இந்த அழுத்த செயல்பாடு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு பகுப்பாய்வு செயல்பாட்டைப் பயன்படுத்தும்போது ஒரு நன்மை என்னவென்றால் அனைத்து பகுப்பாய்வு செயல்பாடுகளும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டிற்கான வேட்பாளர்கள் அவை பை ஹர்மொனிக் சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் இங்குள்ள அழகு என்னவென்றால் சமதளப் பரப்பில் உள்ள வெட்டு அழுத்த சிக்கலுக்கான வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடு இது போன்ற எளிமையானதாக மாறும் பயன்முறை I மற்றும் பயன்முறை II க்கான இந்த வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாடுகளுக்கு இடையில் என்ன மாற்றம் சிக்மாவிலிருந்து tau வரை அழுத்தம் மட்டுமே மாற்றப்படுகிறது அதனால் தான் நன்மை எனவே அவர் ஒரு தங்க சுரங்கத்தைத் தாக்கினார் பயன்முறை I க்கான அழுத்த செயல்பாட்டை அவரால் உருவாக்க முடிந்தது என்பது உங்களுக்குத் தெரியும் சிறிய மாற்றத்துடன் அவர் பயன்முறை II சூழ்நிலைகளை தீர்க்க முடியும் மேலும் சிறிய மாற்றங்களுடன் பயன்முறை III சிக்கல்களையும் தீர்க்க முடியும் உருவாக்கம் இடப்பெயர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டாலும் அழுத்த செயல்பாட்டின் வடிவம் எளிமையாகவும் அப்படியே இருக்கும் அவை ஒவ்வொன்றிலும் அழுத்த அளவு மட்டுமே மாறுகிறது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் தடிமனான கிராக் மூலம் அனைத்து சூழ்நிலைகளையும் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் உங்கள் கிராக் முன் நேராக உள்ளது கிராக் முன் நேராக இருந்தால் அழுத்த தீவிரம் காரணி மாறாமல் இருக்கும் முறிவு இயக்கவியலில் மக்கள் அதிக கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் ஸ்னெடனால் தீர்க்கப்பட்ட ஒரு பைசா வடிவ கிராக் என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு திடப்பொருளில் ஒரு பைசா வடிவ விரிசலின் முப்பரிமாண சிக்கல் ஸ்னெடனால் தீர்க்கப்பட்டது அங்கே நீங்கள் முன் வளைந்த கிராக் வைத்திருந்தீர்கள் எனவே இங்கே கிராக் முன் நேராக உள்ளது நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் எளிதில் பகுப்பாய்வு செய்வதற்கான மிக எளிய சூழ்நிலைகள் குறிப்பிட்டுள்ளபடி ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு பை ஹர்மொனிக்கை திருப்திப்படுத்துகிறதா என்பதை நான் சரிபார்க்கப் போவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் செயல்பாட்டின் வடிவத்தைப் பார்த்தால் அது எளிதில் திருப்தி அளிக்கும் அதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் எனவே பயன்முறை I இன் விஷயத்தில் நாம் செய்ததைப் போல அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் சிக்மா x x சிக்மா y y tau x y ஆகியவற்றுக்கான வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் எனவே அழுத்த செயல்பாட்டை நான் வெளிப்படுத்தும் முறையைப் பொறுத்து அழுத்தத் துறையையோ அல்லது இடப்பெயர்ச்சி புலத்தையோ கிராக் சென்டருடன் ஆரம்பம் அல்லது கிராக் டிப் ஆரம்பமாக பார்க்க விரும்புகிறோமா என்பது இப்போது நம்மளுக்குரிய ஒரு தேர்வு இந்த பாணியில் நீங்கள் அதை வெளிப்படுத்தும்போது இது கிராக்கின் மையத்தை ஆரம்பம் என்று கருதுகிறது எனவே நான் சிக்மா x x ஐ Z II இன் 2 கற்பனை பகுதி கூட்டல் y Z II பிரைமின் உண்மையான பகுதிக்கு சமம் சிக்மா y y ஆனது மைனஸ் y மடங்கு Z II பிரைமின் உண்மையான பகுதிக்கு சமம் tau x y ஆனது Z II இன் உண்மையான மைனஸ் y Z II பிரைமின் கற்பனை பகுதிக்கு சமம் எனவே நம்மளுக்கு அழுத்தம் புலம் உள்ளது அடுத்தது இடப்பெயர்ச்சி புலம் இருக்கும் இது சமதளப் பரப்பு திரிபு நிலைமைக்கு அது வழங்கப்படுகிறது இடப்பெயர்ச்சி புலம் u x ஆனது 1 வகுத்தல் 2G க்கு சமமாக 2 பெருக்கல் 1 மைனஸ் மியுவாக Z II பாரின் கற்பனையான பகுதியிலும் y Z II இன் உண்மையான பகுதியிலும் பெருக்கப்படுகிறது இடப்பெயர்ச்சி கூறு u y ஆனது 1 வகுத்தல் 2 G என வழங்கப்படுகிறது இது மைனஸ் 1 மைனஸ் 2 மியுவால் பெருக்கப்படுகிறது இது Z II உண்மையான பகுதி மைனஸ் y Z II பாரின் கற்பனையான பகுதியிலும் பெருக்கப்படுகிறது பாருங்கள் நீங்கள் படிப்பை முடித்தபின் இதுபோன்ற நீண்ட வெளிப்பாடுகளை எழுதுவது சோர்வாகத் தோன்றினாலும் இந்தத் தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் முன்னோக்கிச் செல்வதற்கான அனைத்து தொடர்புடைய தகவல்களின் தொகுப்பும் உங்களிடம் இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இந்த வெளிப்பாடுகளை எழுதுவது மதிப்பு எனவே பயன்முறையில் நான் என்ன செய்தேன் நம்மளுக்கு அழுத்த புலம் கிடைத்தது அடுத்த கட்டமாக ஆரம்பத்தை கிராக்கின் மையத்திலிருந்து கிராக்கின் நுனிக்கு மாற்ற வேண்டும் பயன்முறை II மற்றும் பயன்முறை III க்காக இதை செய்வோம் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆரம்பத்தை கிராக் டிப் பிற்கு மாற்றுவோம் இது தோராயமான மதிப்பீட்டைக் கொண்டு வருகிறது இது நமக்கு கிடைக்கும் அழுத்தத் துறையானது கிராக் முனைக்கு மிக நெருக்கமான ஒரு மண்டலத்தில் மட்டுமே செல்லுபடியாகும் எவ்வளவு நெருக்கமாக இது ஒரு பிரச்சினை உங்களுக்கு தெரியும் இது நுட்பமான புள்ளி எந்த தூரம் வரை தீர்வு செல்லுபடியாகும் என்று சொல்ல சரியான மதிப்புகள் இல்லை பரிசீலனையில் சிக்கலுக்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பது கேள்வி எனவே நீங்கள் ஆரம்பத்தை கிராக்கின் மையத்திலிருந்து விரிசலின் நுனிக்கு மாற்றுகிறீர்கள் பயன்முறை I க்கு நீங்கள் செய்ததைப் போலவே தோராயங்களும் மிகவும் ஒத்தவை எனவே z நாட் பிளஸ் a க்கு பதிலாக z எதுவும் மிகக் குறைவு என்று கூறுவீர்கள் அழுத்த செயல்பாடு இதுபோன்று மாறிவிடும் tau பெருக்கல் ரூட் pi ஆனது ரூட் 2 pi z நாட் ஆல் வகுக்கப்படுகிறது பயன்முறை - I யில் நாம் பார்த்தது இதுதான் இங்கே மீண்டும் அழுத்த தீவிரம் காரணி K II இன் வரையறையை நாம் உருவாக்குவோம் மற்றும் K II என்பது tau ரூட் pi a என வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த வெளிப்பாட்டை ரூட் 2 pi z நாட் மூலமாக K II க்கு சமமான Z II என மறுபரிசீலனை செய்ய முடியும் இது K II வகுத்தல் ரூட் 2 pi பெருக்கல் r e பவர் i தீட்டா முழு பவர் கழித்தல் பாதி ஆக மாற்றப்படலாம் இதுபோன்ற செயல்பாடுகளைப் பற்றிய உங்கள் அறிவிலிருந்து cos θ வகுத்தல் 2 ஆனது கழித்தல் θ வகுத்தல் 2 ஆல் மாற்றியமைக்கலாம் உங்களுக்குத் தெரியும் இறுதியாக r மற்றும் θ அடிப்படையில் வெளிப்பாடுகளைப் பெற விரும்புகிறோம் இதை நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தேன் நாம் அடிப்படையில் கார்ட்டீசியன் அழுத்த கூறுகளை மதிப்பீடு செய்வோம் ஆனால் இவை r மற்றும் தீட்டா நிலையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன ஏனெனில் சிக்கலான எண்கள் r e பவர் i தீட்டாவாக எளிதில் குறிக்கப்படுகின்றன ஆகவே அதை நாம் r மற்றும் தீட்டா அடிப்படையில் எழுதுகிறோம் எனவே அழுத்தத் துறையை அறிய எனக்கு Z II மற்றும் Z II பிரைம் இருக்க வேண்டும் Z II பிரைம் இதுபோன்று மாறிவிடும் கழித்தல் K II வகுத்தல் 2 ரூட் 2 pi r பவர் 3 வகுத்தல் 2 பெருக்கல் cos 3 θ வகுத்தல் 2 கழித்தல் i sin 3 θ வகுத்தல் 2 உங்களுக்குத் தெரியும் பாடத்திட்டத்தில் பாதி வழியில் குறைந்த பட்சம் நீங்கள் அழுத்தத்தால் பெறக்கூடிய ஒற்றை அழுத்த புல சமன்பாடுகளை மனதால் புரிந்துக்கொள்வீர்கள் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அவைகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள் படிவம் ஒத்ததாக இருப்பதால் அவற்றை நினைவில் கொள்வது உங்களுக்கு எளிதானது ஒருமை தீர்வு குறைந்தபட்சம் உயர் வரிசை தீர்வு நினைவில் கொள்வது கடினம் நீங்கள் கை புத்தகங்கள் அல்லது உங்கள் குறிப்புகளைப் பார்க்க வேண்டும் ஆனால் ஒற்றை தீர்வு நம்மளுக்கு நினைவில் கொள்வது எளிது மற்றும் மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலம் பார் முழு பகுதியும் மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலமாக தொடங்கப்பட்டது இங்கே இது r மற்றும் θ வைப் பொறுத்து ஒரு அழுத்தத் துறையாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதை மிக அருகில் உள்ள முனை அழுத்த புலமாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே எனக்கு சிக்மா x சிக்மா y tau x y உள்ளது இது K II வகுத்தல் ரூட் 2 pi r sin θ 2 உடன் தொடர்புடையது மேலும் நீங்கள் சிக்மா x க்கு மைனஸ் 2 மைனஸ் cos θ 2 cos 3θ 2 சிக்மா y க்கு cos θ 2 cos 3θ 2 tau x y க்கு cot θ 2 பெருக்கல் 1 மைனஸ் sin θ 2 sin 3θ 2 என வைத்துள்ளேர்கள் மேலும் நீங்கள் கணித ரீதியாக துல்லியமாக இருக்க விரும்பினால் உங்கள் வெஸ்டர்கார்டின் Westergaard's தீர்விலிருந்து சாத்தியமில்லாத உயர் வரிசை சொற்களை நீங்கள் சேர்ப்பீர்கள் நாம் மற்ற முறைகளைப் பார்த்து இடைவெளியை நிரப்ப வேண்டும் ஏனென்றால் தடா பாரிஸ் மற்றும் இர்வின் Tada Parris and Irwin போன்றவர்கள் செய்த எளிய இருவகை விரிவாக்கம் பலனளிக்கவில்லை எனவே நாம் மீண்டும் அந்த விவாதத்திற்கு வர வேண்டும் பயன்முறை II இன் விஷயத்தில் இடப்பெயர்ச்சி புலத்தைப் பார்த்த பிறகு ஐசோக்ரோமாடிக்ஸ் ஐ விரைவாகப் பார்ப்போம் பகுப்பாய்வு வெளிப்பாடுகள் ஐசோக்ரோமாடிக்ஸ் ஐ எவ்வாறு வழங்குகின்றன என்பதையும் அவை சோதனைகளுடன் ஒப்பிடும் முறையையும் பார்ப்போம் நம்மளிடம் வேறு வகையான கதை இருக்கும் பயன்முறை I இன் விஷயத்தில் வெஸ்டர்கார்ட் ஒற்றை தீர்வு எளிய குறுகிய விரிசல்களுக்கு கூட பிடிக்க போதுமானதாக இல்லை என்பதைக் கண்டறிந்தோம் எனவே நீங்கள் இந்த அழுத்தத் துறையை இன்னும் உன்னிப்பாகப் பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால் அந்த விநியோகம் இதன் மூலம் கட்டளையிடப்படுகிறது இந்த அளவு ஒவ்வொன்றின் வலிமையும் ஒரே ஒரு அளவுருவால் மட்டுமே கட்டளையிடப்படுகிறது முறிவு பிரச்சினைகளுக்கு இது மிகவும் தனித்துவமானது இது 1957 இல் இர்வினால் அடையாளம் காணப்பட்டது மேலும் முறிவு இயக்கவியலின் வளர்ச்சியில் 1957 மீண்டும் மிக முக்கியமான ஆண்டாகும் அந்த ஆண்டில் பல நல்ல அடிப்படை ஆவணங்கள் வெளியிடப்பட்டன மிகவும் தனித்துவமான உங்களிடம் இறுதியாக விளைய கூடிய பல்வேறு வகையான ஏற்றுதல் இருக்கிறதா என்று பாருங்கள் சமதளப் பரப்பில் வெட்டு முறை அல்லது திறப்பு முறை அல்லது கிழித்தல் முறை இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் விநியோகம் மாறாது பயன்முறை I பயன்முறை II மற்றும் பயன்முறை III ஆகியவற்றின் விநியோகம் வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் நீங்கள் பயன்முறை I ஐப் பார்த்தால் பயன்முறையானது பல்வேறு வகையான ஏற்றுதல் காரணமாக ஏற்படக்கூடும் அந்த ஏற்றுதல் அனைத்திற்கும் விநியோகம் அப்படியே இருக்கும் தொடர்புடைய K ஆல் வலிமை கட்டளையிடப்படுகிறது இது உங்களுக்கு வேறு வகையான இடைநிறுத்தங்கள் இருந்தால் காணப்படாது நம்மளிடம் கட்அவுட் இருந்தால் கதை வேறு எனவே இது தனித்துவமான ஒன்று அதனால்தான் அருகிலுள்ள புலம் அல்லது மிக அருகில் உள்ள அழுத்த புலம் சமன்பாடுகள் மிகவும் பிரபலமாக உள்ளன ஏனெனில் நீங்கள் உண்மையில் கிராக் பரவலைப் பார்க்கிறீர்கள் என்றால் இது முறிவு இயக்கவியல் பார்வையில் இருந்து மிக முக்கியமானது இது மிக அருகில் என்ன நடக்கிறது என்பதைக் குறிக்கிறது கிராக் முனைக்கு நாம் மிக நெருக்கமாக இருப்பதற்கு இது ஒரு காரணம் என்று பாருங்கள் அழுத்தப் புலத்தைப் பார்த்த பிறகு இப்போது இடப்பெயர்ச்சி புலத்திற்கு செல்வோம் இவை மீண்டும் நீண்ட வெளிப்பாடுகள் தயவுசெய்து அவற்றை எழுத பொறுமையாக இருங்கள் நான் K II க்கு சமமான U ஐ G இன் ரூட் ஆல் 2 pi sin θ 2 ஆல் பெருக்கி 2 மைனஸ் 2 மியு பிளஸ் cos ஸ்கொயர் θ 2 ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் இங்கே நீங்கள் காணும் விஷயங்கள் பயன்முறை I யில் நாம் பார்த்ததைப் போல r 0 ஆக இருக்கும்போது தீர்வு எல்லைக்குட்பட்டது இடம்பெயர்வு அப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு இடப்பெயர்ச்சி தீர்வைப் பார்க்கும்போது அழுத்தங்களுக்கு நாம் பெற்றதைப் போன்ற எல்லையற்ற மதிப்புகளை அது கொண்டிருக்க முடியாது உண்மையான பொருட்களுக்கு இது நெகிழ் தகைவை எட்டும் அல்லது அது கடினமாக உழைக்கக்கூடும் என்று நாம் சொன்னோம் எனவே இறுதியில் அது சில வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டிருக்கும் u y க்கான வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது இது K II வகுத்தல் G ரூட் r 2 pi cos θ 2 பெருக்கல் மைனஸ் 1 பிளஸ் 2 மியு பிளஸ் sin ஸ்கொயர் θ 2 ஆகும் மேலும் சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கான வெளிப்பாட்டையும் எழுதுவேன் சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கு உங்களிடம் u z இடப்பெயர்ச்சி கூறு இருக்கும் உண்மையில் சில வகுப்புகளில் ஒரு பயன்முறையில் நான் பார்த்திருக்கிறேன் கிராக் டிப் அருகில் ஒரு டிம்பிள் எவ்வாறு உருவாகிறது அது இரண்டு விஷயங்களைக் குறிக்கிறது இது அழுத்தங்கள் மிக அதிகமாக இருப்பதைக் குறிக்கிறது மற்றும் விரிசல் நுனிக்கு அருகில் பாய்சன் விளைவு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் பாய்சன் விளைவு காரணமாக நீங்கள் பெறும் வெளிப்பாடு எதுவாக இருந்தாலும் அழுத்தங்கள் மிக அதிகமாக இருப்பதால் அவை மிகவும் வலுவாக தோன்றும் சரி நீங்கள் K II க்கு சமமான u x ஐ G இன் ரூட் r 2 pi sin θ 2 பெருக்கல் 2 1 பிளஸ் மியு பிளஸ் cos ஸ்கொயர் θ 2 என வைத்துள்ளேர்கள் பின்னர் u y ஆனது K II வகுத்தல் G ரூட் r 2 pi cos θ 2 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் மியு வகுத்தல் 1 பிளஸ் மியு பிளஸ் sin ஸ்கொயர் θ 2 ஆகும் மேலும் u z ஆனது 2 மியுவுக்கு வகுத்தல் E பெருக்கல் K II ரூட் r 2 pi sin θ 2 ஆகும் தடிமன் B இன் ஒரு தட்டை நீங்கள் கருத்தில் கொண்டால் அதை B ஆல் பெருக்க வேண்டும் எனவே இது உங்களுக்கு இடப்பெயர்ச்சித் துறையைத் தருகிறது மேலும் இது கிராக் டிப் ஆரம்பம் என குறிப்பிடப்படுகிறது அதைப் பற்றி ஒரு குறிப்பை உருவாக்கவும் கிராக் டிப் ஆரம்பத்துடன் இந்த வெளிப்பாடுகள் வழங்கப்படுகின்றன நீங்கள் இந்த இரண்டையும் தொகுத்து ஒரு பொதுவான வெளிப்பாட்டைப் பெறலாம் இந்த எல்லா வழிகளிலும் புத்தகங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்குகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அவற்றை உங்கள் குறிப்புகளில் வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு ஆய்வுக் கட்டுரையை எடுத்துக் கொள்ளும்போது தாளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அடிப்படைகள் உங்களுக்குத் தெரிந்தால் அது எழுதப்பட்ட முறையைப் பொறுத்து உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் நான் u x ஐ K II வகுத்தல் 2 G ரூட் r 2 pi sin θ 2 பெருக்கல் கப்பா பிளஸ் 1 பிளஸ் 2 cos ஸ்கொயர் θ 2 என வைத்துள்ளேன் பின்னர் u y ஐ K II வகுத்தல் 2 G ரூட் r 2 pi cos θ 2 பெருக்கல் 1 மைனஸ் கப்பா பிளஸ் 2 sin ஸ்கொயர் θ 2 என வைத்துள்ளேன் மேலும் கப்பா என்பது 3 மைனஸ் மியு வகுத்தல் 1 பிளஸ் மியு என சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கும் 3 மைனஸ் 4 மியு என சமதளப் பரப்பு திரிபுற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது இடப்பெயர்ச்சி புலம் கிராக் டிப் ஆரம்பமாக எடுக்கப்படும் வகையில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு ஒரு சித்திர பிரதிநிதித்துவம் உள்ளது நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இது உங்களுக்கு மிகவும் அற்பமானதாக தோன்றலாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளும்போது மட்டுமே மக்கள் அதை ஒரு உதவிக் குறிப்பாகவோ அல்லது மையமாகவோ கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் அதற்கான தீர்வு சமதளப் பரப்பு அழுத்தத்திற்கா அல்லது சமதளப் பரப்பு திரிபிற்கா என்பதை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் ஒரு நடைமுறைக் கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானவை முறிவு இயக்கவியலை நீங்கள் பயிற்சி செய்ய விரும்பினால் முடிந்தவரை விரைவாக தீர்வைப் பெற விரும்புகிறீர்கள் போட்டோ எலாஸ்டிக் பிரின்ஸ் ப்ஆர் மோட் II அண்ட் கம்பேரிசன் ஆப் பிரின்ஸ் ப்ளோட்டேட் ப்ரம் வெஸ்டர்கார்டின் சொல்யுசன் Photo elastic fringes for Mode II and Comparison of fringes plotted from Westergaard's solution ஒரு பயன்முறை II நிலைமைக்கான பரிசோதனையில் நான் பெறும் அழுத்தத் துறை என்ன என்பதை இப்போது ஆராய்வோம் வெஸ்டர்கார்ட் தீர்வு அதனுடன் எவ்வாறு ஒப்பிடுகிறது உங்கள் முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஓவியத்தை உருவாக்கியுள்ளீர்கள் ஒரு பயன்முறை II நிலைமைக்கு காணப்பட்ட புகைப்பட மீள் விளிம்பு வடிவங்கள் இவை இவை ஐசோக்ரோமாடிக்ஸ் அவை நிறத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள வெஸ்டர்கார்ட் தீர்வை நான் காண்பிப்பேன் புகைப்பட நெகிழ்ச்சித் தன்மையைப் பாருங்கள் நாம் ஒரு ஒற்றை நிற ஒளி மூலத்தைப் பயன்படுத்தினால் நான் கருப்பு மற்றும் வெள்ளை விளிம்புகளை மட்டுமே பார்ப்பேன் பல அலைநீள மூலமாக இருக்கும் வெள்ளை ஒளி மூலத்தை நான் பயன்படுத்தினால் வெவ்வேறு வண்ணங்களின் விளிம்புகளைக் காண்பேன் எனவே சோதனை விளிம்புகள் வண்ணமயமானவை என்று குழப்ப வேண்டாம் வெஸ்டர்கார்ட் தீர்வு கருப்பு மற்றும் வெள்ளை எனவே வெஸ்டர்கார்ட் தீர்வு பயனற்றது இத்தகைய கடுமையான முடிவுகளுக்கு வர வேண்டாம் இங்கே நாம் வடிவியல் அம்சங்களை மட்டுமே பார்க்கிறோம் இதைப் பாருங்கள் முதல் கவனிப்பு என்ன ஒரு சோதனையில் காணப்படும் விளிம்பு புலத்தை மாதிரியாகக் காட்டுவதற்கு ஒற்றை தீர்வு போதுமானது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா கோட்பாட்டளவில் கணக்கிடப்பட்ட விளிம்புகளின் வடிவியல் அம்சங்கள் மற்றும் சோதனை விளிம்புகள் நன்றாக பொருந்துகின்றன முற்றிலும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களிடம் ஈரச்சு ஏற்றுதல் அல்லது ஓரச்சு ஏற்றுதல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குழப்பங்கள் எதுவும் இங்கே இல்லை நீங்கள் பின்னர் பல அளவுரு அழுத்த புலம் தீர்வைப் பார்க்கும்போது கூட நீங்கள் பயன்முறை II ஐக் காணலாம் இரண்டாவது பகுதி 0 ஆகும் எனவே அந்த சூழலில் மட்டுமே நான் மீண்டும் பயன்முறைக்குச் செல்லப் போகிறேன் பின்னர் இரண்டாவது வழி என்ன என்பதைப் பார்க்கிறேன் புகைப்பட மீள் விளிம்புகளின் வடிவியல் தோற்றத்தில் மாற்றத்தை இந்த பகுதி பாதித்துள்ளது புகைப்பட மீள் விளிம்புகள் அந்த வடிவியல் மாற்றத்தை வழங்கியுள்ளன என்று நான் கூறும்போது பாருங்கள் நான் ஒரு புகைப்பட மீள் நிபுணர் என்பதால் நான் ஒரு சார்புடையவன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது எதற்கும் புகைப்பட நெகிழ்ச்சித் தன்மையை நான் எப்போதும் வீணாக்குகிறேன் உங்களுக்கு சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 ஐ வழங்கும் ஹாலோகிராஃபியைப் பார்த்தால் இது போன்ற விளிம்பு வடிவத்தை நான் பெறுகிறேன் புகைப்பட நெகிழ்ச்சி எவ்வாறு சிறந்தது என்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் ஒரு பயன்முறை II சூழ்நிலைக்கு நான் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது மட்டுமே இது போன்ற ஒரு விளிம்பு வடிவத்தை உங்களுக்கு வழங்குகிறது இது ஐசோக்ரோமாடிக்ஸுக்கு நீங்கள் பெறுவது போல சுவாரஸ்யமானது எனவே எந்த பிரச்சனையும் இல்லை பயன்முறை II இன் விஷயத்தில் இரண்டாவது பகுதி இருப்பதில் குழப்பமும் இல்லை நான் ஒரு பயன்முறையில் ஒரு வழக்கை எடுத்துக் கொண்டால் ஐசோக்ரோமாடிக்ஸ் எவ்வாறு உள்ளன மற்றும் ஐசோபாக்கிக்ஸ் எவ்வாறு உள்ளன என்பதை நான் விசாரிக்க வேண்டும் தயவுசெய்து இந்த வடிவியல் அம்சங்களின் நேர்த்தியான ஓவியத்தை உருவாக்கவும் நீங்கள் அவற்றை அல்லது எதையும் நிழலாட வேண்டியதில்லை விளிம்பு வடிவத்தை அது தோன்றும் விதத்தில் பெறுங்கள் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முறிவு தொடர்பான சில புகைப்பட மீள் விளிம்புகளை நீங்கள் காணும்போது அது எந்த வகையான ஏற்றுதல் பயன்முறையை குறிக்கிறது என்பதை நீங்கள் தொடர்புபடுத்தலாம் வெஸ்டர்கார்ட் தீர்வுகள் என்று நாம் விவாதித்து வருவது உண்மையில் நல்லது என்பதும் இது உங்களுக்கு ஒரு ஆறுதலளிக்கிறது முறிவு இயக்கவியலின் பார்வையில் கிராக் டிப்பின் அருகிலேயே என்ன நடக்கிறது என்பது தூரத்தில் என்ன நடக்கிறது என்பதை விட முக்கியமானது அந்தக் கண்ணோட்டத்தில் வெஸ்டர்கார்ட் தீர்வு இன்னும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் பயன்முறை II நிலைமையைப் பார்க்கும்போது ஒற்றை தீர்வு போதுமானது தானே இப்போது திரும்பிச் சென்று பார்ப்போம் பயன்முறை I யில் என்ன நடக்கும் சோதனை விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்தன இது நாம் பார்த்த ஒரு வழக்கு நாம் பார்த்த மற்றொரு வழக்கு என்னவென்றால் அது பின்தங்கிய சாய்வாக இருந்தது இந்த விளிம்பில் பின்தங்கிய இரண்டாவது விளிம்பில் சாய்ந்து மூன்றாவது விளிம்பு முன்னோக்கி சாய்ந்துள்ளது இது ஒரு அழுத்தப்பட்ட சிலிண்டரில் தோன்றிய விரிசல் சிக்மா x அழுத்த பகுதியை சிக்மா நாட் x என சரிசெய்தல் என நாம் அழைத்த இரண்டாவது பகுதியின் அடையாளம் என்ன என்று பார்ப்போம் பகுப்பாய்வு இலக்கியம் மற்றும் எண் இலக்கியங்களில் அவர்கள் அதை டி ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கிறார்கள் முதலில் இதை இர்வின் அறிமுகப்படுத்தினார் 1957 ஆம் ஆண்டில் வெல்ஸ் மற்றும் போஸ்ட் மூலம் பெறப்பட்ட முடிவுகளைப் பற்றி விவாதித்தபோது அவர் சிக்மா நாட் x ஐ அறிமுகப்படுத்தினார் இது மைனஸ் சிக்மா நாட் x என தோன்றுகிறது சரி சிக்மா நாட் x நேர்மறையானது என்று நான் கூறும்போது நாம் வெளியில் கழித்தல் பற்றி மட்டுமே பேசுகிறோம் பின்னர் சிக்மா நாட் x என்று சிக்மா நாட் x நேர்மறையானது எனவே நிகர முடிவு சிக்மா நாட் x இன் கழித்தல் ஆகும் இங்கே நீங்கள் கண்டது என்னவென்றால் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்து சாய்வு கோணம் 90 டிகிரியாக மாறும் நீங்கள் கிராக் டிப் பிற்கு அருகில் செல்லும்போது இது சோதனை விளிம்பு வடிவத்துடன் நன்றாக ஒப்பிடுகிறது டிஸ்கசன் ஆன் இன்ப்ளூயன்ச் ஆப் டி ஸ்ட்ரெஸ் ஆன் பிரிஞ்சு பேட்டேர்ன்ஸ் இன் மோட் I இப்போது சிக்மா நாட் x ன் அடையாளத்தை மாற்றுவேன் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீர்கள் விளிம்புகளைப் பாருங்கள் நீங்கள் விளிம்புகளை மிக நெருக்கமாகப் பார்க்க வேண்டும் முழு படமும் மாறும் பகுதியின் ஒரு அடையாளத்தை மாற்றுவதன் மூலம் வேறு எந்த சோதனை நுட்பமும் அவ்வளவு உணர்திறன் கொண்டதாக இல்லை என்பதைப் பாருங்கள் இந்த வழக்கில் அது முன்னோக்கி சாய்ந்துள்ளது நான் இந்த அடையாளத்தை மாற்றும்போது அது பின்தங்கி சாய்ந்திருக்கும் மக்கள் சிந்திக்க விரும்பாவிட்டாலும் கூட இந்த வகையான வித்தியாசமான விளிம்பு வடிவங்களைப் பார்க்கும்போது உங்களுக்கு தானாகவே தெரியும் விளிம்பு வடிவங்கள் அவர்களை ஒரு கேள்வியைக் கேட்க வைக்கும் இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது எனவே இது விரும்பத்தக்கது என்னிடம் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்திருக்கின்றன விளிம்புகள் பின்னோக்கி சாய்ந்திருக்கின்றன இப்போது நான் மிகவும் நடைமுறைக்குரிய ஒரு சிக்கலை எடுத்துக் கொண்டால் முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய சாய்ந்த விளிம்புகளின் கலவையை நான் கொண்டிருந்தேன் எனவே நான் முன்னேற வேண்டும் என்று அர்த்தம் தொடரின் இரண்டாவது பகுதியை கூட என்னால் நிறுத்த முடியாது இந்த தொடரில் நான் பல பகுதிகளை எடுக்க வேண்டும் எனவே இந்த வகையான சூழ்நிலையை என்னால் கையாள முடியும் ஆனால் குறைந்த பட்சம் இது உயர் ஒழுங்கு விதிமுறைகளைக் காண ஊடகங்கள் வழியாக வழங்குகிறது அடையாள மாற்றத்தின் காரணமாக இதுபோன்ற கடுமையான மாற்றத்தை நாம் காணும் புகைப்பட மீள் விளிம்பு வடிவங்களை மட்டுமே காட்டியுள்ளீர்கள் என்று இப்போது நீங்கள் கூறலாம் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தைக் காண்பிக்கிறதா இல்லையா என்று உருவகப்படுத்தப்பட்ட ஒரு விளிம்பு வடிவத்தை நீங்கள் எங்களுக்குக் காட்டுகிறீர்கள் எனவே நாம் என்ன செய்வோம் அதே பிரச்சினைக்கு ஐசோபாக்கிக்ஸை எடுத்துக் கொள்வோம் பயன்முறை I நிலைமைக்கு ஐசோபாகிக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே எனக்கு இந்த வகையான விளிம்பு முறை உள்ளது தயவுசெய்து ஒரு ஓவியத்தை உருவாக்கவும் இது சிக்மா நாட் x பாசிட்டிவ்க்கு நான் சிக்மா நாட் x நெகட்டிவ் செய்யும் போது நீங்கள் எந்த மாற்றத்தையும் காணலாம் இந்த உருவத்தை நான் நகலெடுத்து ஒட்டினேன் என்று புகார் செய்ய வேண்டாம் அது அவ்வாறு செய்யப்படவில்லை இது மிகவும் தத்ரூபமாக செய்யப்படுகிறது மிகவும் முறையாக அது உருவகப்படுத்தப்பட்டு பின்னர் வைக்கப்பட்டது ஐசோபாக்கிக்ஸ் வழங்கும் சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 ஐக் காண்க ஐசோக்ரோமாடிக்ஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஐ வழங்குகிறது ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஐசோக்ரோமடிக் விளிம்புகள் தொடரின் இரண்டாவது பகுதி அடையாள மாற்றம் மிகவும் உணர்திறன் கொண்டவை இரண்டாவது பகுதிற்கு மட்டுமல்ல தொடரில் மேலும் மேலும் பகுதிகள் சேர்க்கப்படுவதால் விளிம்பு வடிவியல் மாறுகிறது உண்மையில் பிற்கால வகுப்புகளில் ஒன்றில் அதை விரிவான விவாதமாக எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே நீங்கள் வைத்திருப்பது ஹாலோகிராபி போன்ற ஒரு நுட்பத்தைப் பார்க்கும்போது இது ஐசோபாச்சிக்ஸை உங்களுக்கு வழங்குவதும் மிகவும் கடினம் அதன் நடத்தை இருப்பு அல்லது இல்லாத நிலையில் தொடர்புபடுத்த உங்களுக்கு எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் அதுவும் இங்கே காட்டப்படவில்லை சிக்மா நாட் x 0 ஆகும் எனக்கு விளிம்பு முறை இல்லை எனக்கு விளிம்பு முறை இருந்தால் அதையும் ஒப்பிடுவேன் மிக்ஸுடு மோட் மோட் - I அண்ட் மோட் - II Mixed Mode இப்போது பயன்முறை I மற்றும் பயன்முறை II பார்த்தால் பயன்முறை I மற்றும் பயன்முறை II ஆகியவற்றின் இணைப்பில் விளிம்புகள் எவ்வாறு தோன்றும் என்பதைப் பார்ப்போம் இது கோட்பாட்டளவில் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது கோட்பாட்டளவில் உருவகப்படுத்தப்படும்போது அதன் ஒரு ஓவியத்தையும் உருவாக்கவும் இந்த கோணத்தில் நீங்கள் ஒரு விரிசலை நோக்கியுள்ளீர்கள் இந்த வரைபடம் மிகவும் விளக்கமாக உள்ளது உங்களிடம் உள்ள மேல் விளிம்பு அளவு மிகப் பெரியது மற்றும் கீழ் விளிம்பு அளவு சிறியது வித்தியாசம் முக்கியமானது நீங்கள் கிராக் அச்சை ஒரு குறிப்பாகப் பார்த்தால் மேல் பாதி மற்றும் கீழ் பாதியில் விளிம்புகளின் சாய்வு வேறுபட்டது இந்த தீர்வு எவ்வாறு பெறப்பட்டது தீர்வு எவ்வாறு பெறப்பட்டது பயன்முறை I இன் இரண்டு பகுதி தீர்வைப் பயன்படுத்தி பயன்முறை II இன் 1 பகுதி தீர்வைப் பயன்படுத்தி இது உருவகப்படுத்தப்படுகிறது தயவுசெய்து இதை நேர்த்தியாக வரையவும் மேலும் சோதனை ரீதியாக பெறப்பட்ட விளிம்பு வடிவங்களையும் பார்ப்போம் இந்த வழக்கில் அவை சரியாக இனப்பெருக்கம் செய்யப்படவில்லை ஒரு தரமான ஒப்பீட்டுக்காக மட்டுமே நான் அதைச் செய்கிறேன் எனவே இங்கே விளிம்புகள் வித்தியாசமாக நோக்குடையவை என்பதைக் காணலாம் அளவும் வேறுபட்டது நாம் ஐசோபாக்கிக்ஸையும் பார்க்கலாம் எனவே நான் ஐசோபாகிக்ஸைப் பார்க்கும்போது இது இன்னும் இப்படித்தான் இருக்கிறது ஐசோபாகிக்ஸுக்குச் செல்லும்போது உயர் வரிசை பகுதிகளின் தாக்கத்தை இணைப்பது மிகவும் கடினம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த விளிம்பு வடிவங்களின் நேர்த்தியான ஓவியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் எனவே இது உங்களுக்கு ஒரு முன்னோக்கை வழங்குகிறது முறிவு இயக்கவியலின் ஆரம்ப வளர்ச்சியில் புகைப்பட நெகிழ்ச்சி எவ்வாறு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உண்மையில் புகைப்பட மீள் பரிசோதனைகள் மற்ற இன்டர்ஃபெரோமெட்ரிக் நுட்பங்களை விட மிகவும் எளிமையானவை மேலும் அவை சரிபார்க்க மிகவும் பயனுள்ள தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் முதலில் வழங்குகின்றன மேலும் நாம் சரியான திசையில் செல்கிறோம் என்பதற்கான தேவையான நம்பிக்கையையும் உங்களுக்கு வழங்குகின்றன இந்த விளிம்பு வடிவங்களின் வடிவவியலை குறிப்பு எடுக்க உங்களுக்கு போதுமான நேரம் இருந்தது என்று நம்புகிறேன் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் பார்முலேஷன் ப்ஆர் மோட் III இப்போது பயன்முறை III ஏற்றுதல் நிலைமையைப் பற்றி விவாதிக்க செல்கிறோம் இது மீண்டும் மிகவும் எளிதானது நேராக முன்னோக்கி மற்றும் ஓவியத்தை குறிப்பு எடுக்கிறது நான் தடிமனான கிராக் மூலம் இருக்கிறேன் உங்களிடம் இருப்பது நீங்கள் சமதளப் பரப்பு வெட்டுக்கு வெளியே வைத்துள்ளேர்கள் அச்சுகள் எவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன் x அச்சு இது போன்றது y அச்சு இது போன்றது மற்றும் z அச்சு தட்டுக்கு செங்குத்தாக உள்ளது அழுத்தத்தை உருவாக்குவதற்கு மாறாக இந்த சிக்கலை தீர்க்க இடப்பெயர்ச்சி உருவாக்கம் வசதியானது இடப்பெயர்ச்சி சூத்திரத்திற்கு நாம் சென்றதும் இடப்பெயர்வை எவ்வாறு எழுதுவது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு முறுக்கு பிரச்சனையின் விஷயத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுக்கு போரிடுதல் இருந்தது வார்பிங் என்பது x y இன் செயல்பாடு மட்டுமே இது உடலின் சமதளப் பரப்பு அச்சில் அது மாறாமல் இருக்கும் ஆனால் அது சமதளப் பரப்பில் மாறுபடும் பயன்முறை III வழக்குக்கும் இதே போன்ற நிலை காணப்படுகிறது எனவே நாம் ஒரு போரிடும் வகை நிலைமையைக் கொண்டிருப்போம் அது x y இன் செயல்பாடாக மட்டுமே இருக்கும் மற்றும் தொலைதூர வெட்டு அழுத்தம் tau என வழங்கப்படுகிறது நாம் இங்கே எந்த சின்னத்தையும் இணைக்கவில்லை ஆனால் உருவத்தைப் பார்த்து நீங்கள் ஒரு குறியீட்டை எளிதாக இணைக்க முடியும் எனவே முதல் விஷயம் நாம் இடப்பெயர்ச்சி புலத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் இடப்பெயர்வின் x கூறு 0 இடப்பெயர்வின் y கூறு 0 மற்றும் u z கூறு x y இன் செயல்பாடு மட்டுமே இது வேலை செய்தது மக்கள் இதை சாத்தியமான இடப்பெயர்ச்சி துறையாக எடுத்துள்ளனர் இடப்பெயர்ச்சி சூத்திரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இடப்பெயர்வுகளிலிருந்து இடப்பெயர்வுகள் உள்ளன விகாரங்களைக் கண்டுபிடிக்கின்றன விகாரங்களிலிருந்து அழுத்தங்களைக் கண்டுபிடிக்கின்றன எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் இடப்பெயர்வுகளை நான் மதிப்பிடுவதால் பொருந்தக்கூடிய நிலைமைகள் தேவையில்லை இடப்பெயர்வின் பொருந்தக்கூடிய தன்மை தானாகவே திருப்தி அடைகிறது இந்த இடப்பெயர்ச்சி புலத்தை அறிந்த பிறகு நீங்கள் திரிபு டென்சரின் கூறுகளை எழுதலாம் அதை நீங்களே செய்யலாம் அதை நீங்களே செய்து எனது தீர்வைக் கொண்டு சரிபார்க்கவும் உங்களுக்குத் தெரியும் அதைத்தான் நான் பாராட்டுவேன் ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளவற்றிலிருந்து நீங்கள் கண்மூடித்தனமாக நகலெடுக்க நான் விரும்பவில்லை நீங்கள் அதை சொந்தமாகச் செய்து பின்னர் சரிபார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இவை மிகவும் எளிமையானவை அவை வகுப்பில் இருக்கும்போது உங்கள் மனதை எச்சரிக்கையாக வைத்திருக்கும் எனவே நான் அவற்றை இங்கே வைத்திருக்கிறேன் நான் u x ஐ 0 க்கு சமமாகவும் u y 0 க்கு சமமாகவும் இருப்பதால் எனக்கு எப்சிலன் x x 0 எப்சிலன் y y 0 ஆகும் ஏனெனில் u z என்பது x y இன் செயல்பாடு மட்டுமே எப்சிலன் z z என்பதும் 0 மற்றும் எப்சிலன் x y 0 ஆகும் எனவே பூஜ்யமற்ற திரிபு கூறுகள் எப்சிலன் x z மட்டுமே அவை 1 வகுத்தல் 2 dou w வகுத்தல் dou x மற்றும் எப்சிலோன் y z 1 வகுத்தல் 2 dou w வகுத்தல் dou y என வழங்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் w க்கான அழுத்த செயல்பாட்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படித்தான் பிரச்சினை தீர்க்கப்படுகிறது W க்கு பயன்படுத்தப்படும் அழுத்த செயல்பாட்டின் வடிவம் பயன்முறை I மற்றும் பயன்முறை II அழுத்த செயல்பாட்டிற்காக நாம் உருவாக்கியதைப் போன்றது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அங்கு அது ஒரு அழுத்த செயல்பாடாக பயன்படுத்தப்பட்டது இடப்பெயர்ச்சி தகவலுக்கு இதேபோன்ற படிவம் பயன்படுத்தப்படும் எனவே இப்போது எனக்கு இடப்பெயர்வுகள் மற்றும் விகாரங்கள் உள்ளன அடுத்த கட்டம் அழுத்தங்களை மதிப்பீடு செய்கிறது மேலும் நீங்கள் சிக்மா x x க்கு சமமான சிக்மா y y க்கு சமமான சிக்மா z z க்கு சமமான tau x y 0 க்கு சமம் இந்த அழுத்த கூறுகள் அனைத்தும் 0 க்குச் செல்கின்றன பூஜ்யமற்ற அழுத்த கூறுகள் tau x z க்கு சமமானவை இது G டைம்ஸ் dou w வகுத்தல் dou x க்கு சமம் tau y z ஆனது z டைம்ஸ் dou w வகுத்தல் dou y க்கு சமம் நான் ஒரு அற்பமற்ற தீர்வைப் பெற விரும்புகிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் நான் சமநிலை நிலையைப் பார்க்கிறேன் தொடர்புடைய சமநிலை நிலை z திசையில் உள்ளது dou tau x z வகுத்தல் dou x கூட்டல் dou tau y z கூட்டல் dou y 0 க்கு சமமாக உள்ளது ஏனெனில் உங்கள் dou sigma z வகுத்தல் dou z ஏற்கனவே 0 ஆக உள்ளது எனவே இதை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே நான் tau x z மற்றும் tau y z க்கான வெளிப்பாட்டை மாற்றுகிறேன் இதன் விளைவாக நான் 0 க்கு சமமான லாப்லேஸ் சமன்பாடு del ஸ்கொயர் w ஐப் பெறுகிறேன் இது ஒரு இணக்கமான செயல்பாடு எனக்கு ஒரு இணக்கமான செயல்பாடு இருந்தால் இந்த சமன்பாடு திருப்தி அளிக்கும் எல்லா பகுப்பாய்வு செயல்பாடுகளும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டிற்கான வேட்பாளர்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இணைப்பு எப்படி இருக்கிறது வெஸ்டர்கார்ட் அணுகுமுறை இந்த வேறுபாடு சமன்பாட்டிற்கும் பொருந்தும் இது w வடிவத்தில் w ஐ 1 வகுத்தல் G க்கு சமமாக Z III இன் கற்பனையான பகுதியால் தேர்ந்தெடுக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் Z III என்றால் என்ன Z III பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் ஆனால் Z III பிரைம் என்றால் என்ன என்பதை நாம் வரையறுப்போம் ஏனென்றால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் Z III பிரைம் இது வேறுபட்டது Z III இன் முதல் வேறுபாடு tau z க்கு சமமாக ரூட் z ஸ்கொயர் மைனஸ a ஸ்கொயர் ஆல் வகுக்கப்படுகிறது இது பயன்முறை I க்கு நீங்கள் பார்த்ததை ஒத்தது பயன்முறை II க்கு நீங்கள் பார்த்தது அதே பயன்முறை III யில் தோன்றும் அதன் சில அம்சங்கள் மிகவும் ஒத்தவை அங்கு இது ஒரு அழுத்த செயல்பாடாக பயன்படுத்தப்பட்டது இது இடப்பெயர்வு தகவலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இங்கே இது Z III என வரையறுக்கப்படவில்லை நீங்கள் உண்மையில் இந்த பாணியில் பிரைம் என வரையறுக்கிறீர்கள் நீங்கள் சரிபார்க்க விரும்பும் அனைத்து எல்லை நிபந்தனைகளையும் இது பூர்த்தி செய்கிறது எல்லை நிபந்தனைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அழுத்த செயல்பாடு அனைத்து எல்லை நிலைகளையும் பூர்த்தி செய்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் மற்றும் முறையாக சரிபார்க்க வேண்டும் இதை நீங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் பயன்முறை III க்கான இந்த முழுமையான தீர்வைப் பெற முயற்சிக்கவும் ஏனெனில் இப்போது உங்களிடம் எல்லா தகவல்களும் உள்ளன எனவே நாம் செய்த எல்லா நிகழ்வுகளிலும் ஆரம்பத்தை கிராக்கின் மையத்திலிருந்து விரிசலின் நுனிக்கு நகர்த்துவோம் அதைச் செய்யுங்கள் இந்த அழுத்த செயல்பாட்டை r மற்றும் தீட்டா அடிப்படையில் வெளிப்படுத்தவும் அழுத்த புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலத்திற்கான இறுதி வெளிப்பாட்டைப் பெறுங்கள் எனவே இந்த வகுப்பில் ஆற்றல் வெளியீட்டு வீதத்தின் சில அம்சங்களைப் பார்த்தோம் அதன்பிறகு அழுத்தம் புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் ஆகியவை பயன்முறை II க்கு கிராக் நுனிக்கு நெருக்கமாக இருந்தன பயன்முறை II பயன்முறை I மற்றும் பயன்முறை I மற்றும் பயன்முறை II ஆகியவற்றின் புகைப்பட நெகிழ்ச்சித் தன்மையால் பெறப்பட்ட விளிம்பு புலத்தைப் பார்ப்பதற்கு நாம் சென்றோம் தொடரின் இரண்டாவது பகுதி பயன்முறை I நிலைமை விஷயத்தில் மாறும்போது வடிவியல் அம்சங்களின் தாக்கம் என்ன என்பதில் குறிப்பாக கவனம் செலுத்தினோம் பயன்முறை III நிலைமை விஷயத்தில் உருவாக்கம் பற்றி விவாதிக்க நாம் சென்றோம்